இப்பொழுது தொடரலாம் கடந்த வீடியோவில் ஆகும் இந்த கணக்கை தொடரலாம் இது ஆறாவது கணக்கு ஆகும் F மற்றும் K ஆகியவை ஃபீல்ட்கள் என்று காட்ட வேண்டும் இந்த பயிற்சி என்ன சொல்கிறது என்றால் நம்மிடையே அல்ஜிப்ரேக் உள்ளது என்று காண்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் Rல் இருந்து ஆல்ஃபா Fல் இருக்கும் F சதுர அடைப்புக்குறி ஆல்ஃபா Fஆக இருக்கும் R ரிங் ஆகும்

இங்கே நான் ஆல்ஃபாவை இருக்கும்

அடுத்த கணக்கை பார்க்கலாம் ஒரு நல்ல வரையறையை இப்பொழுது பார்க்கலாம் இந்தப் பாடத்தில் இத்தகைய ஃபீல்ட்கள் இருக்கும் நாம் படித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடத்தின் ஃபீல்ட் கிடையாது எனவே ஒவ்வொரு நான் கான்ஸ்டன்ட் Fலும் இருக்கும் என்று காண்பிக்க வேண்டும் ஆல்ஃபா Fல் இருக்கும்

அல்ஜிப்ரேக்கலி இருக்காது X மைனஸ் இருக்காது நான் இங்கு சில உண்மைகளை தருகிறேன் நீங்கள் இவற்றை பயிற்சிகள் தேர்வுகள் மற்றும் வீட்டுப்பாடங்கள் செய்வதில் உபயோகப்படுத்தலாம் இவற்றைப் பற்றி நீங்கள் வேறு பாடத்தில் படித்துக்கொள்ளுங்கள் முதலாவது F என்பது ஏதாவது ஒரு ஃபீல்ட் இருக்கும் இது என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு ஃபீல்ட்டும் இருக்கும் நமது பயிற்சிகளுக்கு இது தேவை என்றால் நாம் உபயோகப்படுத்தலாம் இரண்டாவது ஃபீல்ட் இதில் நிறைய தேற்றங்கள் உள்ளன இதில் சிலவற்றை நீங்க மற்ற பாடங்களை படிக்கும்போது பார்க்கலாம் சில சான்றுகளை நீங்கள் மற்ற பாடப்பகுதியில் பார்க்கலாம்

ஃபீல்ட் இல்லை இவைகள் தான் நாம் ஏற்கனவே படித்த அடிப்படை ஃபீல்ட்கள் இருக்கும் இங்கே நாம் நிறைய இர்ரெடியூசபல் இருக்கும் என்று முடிக்கப் போகிறோம் இதற்காக நான் ஒரு பயிற்சியை செய்யப்போகிறேன் அதாவது எட்டாவது பயிற்சி அதை பார்க்கலாம் அதற்கு முன் இதைப் பார்க்கலாம் ரியல் நம்பர் இருக்கும்

டிகிரி இரண்டு உள்ள இர்ரெடியூசபல் என்பதை பயன்படுத்தி இதற்கு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் இதை நிரூபிப்பதே விட இதன் தீர்வு எளிதானதே g என்பது ரியல் மற்றும் Rயை பார்க்கலாம் நமக்கு டிகிரி செய்துள்ளேன் அது நமக்கு இப்போது தேவை இல்லை ஆனால் அதை நினைவு படுத்துவதற்கு ஒரு நல்ல தருணம் ஆகும் பிரைம்

ஏனெனில் இது Cல் இருக்கிறது இர்ரெடியூசபல் ஏற்கனவே Rல் இருக்கும் gன் டிகிரி வருவதற்கான சாத்தியக் கூறுகள் ஆகும் அல்ஜிப்ரேக்கலி இருக்கும் இதற்கு ஒரு டிகிரி ஆனால் அனைத்திற்கும் இது உண்மை இல்லை எனவே இந்த எடுத்துக்காட்டில் இருந்து நான் சில முடிவுகளை சொல்லலாம்

ரூட்டே கிடையாது ரெடுசியப்பல் இருக்கும் அடுத்ததாக அதிக டிகிரி தொலைவில் உள்ளது ஐன்ஸ்டீன் கிட்ரைடேறியனை கிடையாது நம்மிடையே அதிக டிகிரி என்பதன் மூலம் நிரூபிப்பதற்கு வழியே இல்லை Q அல்ஜிப்ரேக்கலி பற்றி சில பயிற்சிகளை செய்யப்போகிறேன் இதுவரை நாம் 8 பயிற்சிகளை பார்த்துள்ளோம் இப்பொழுது 9 ஆவதைப் பார்க்கலாம் தன்னிச்சையான சூழ்நிலைக்கு இப்பொழுது நாம் செல்லலாம் கேப்பிட்டல் ஆக உள்ளது என்பதை காண்பிக்க சொல்கிறது இதுவும் எளிதானது இதற்கு விரைவாக தீர்வைக் கண்டு பிடிக்கலாம் இதன் தீர்வு என்ன நான் இதற்கு முழு விளக்கமும் தராமல் எப்படி போடுவது என்பதை மட்டுமே சொல்லப் போகிறேன் நாம் ஸ்பிலிட்டிங் என்னது

Fக்கு n ரூட்டுகள் 2க்கு மேலே இருக்காது இதுதான் இந்த பயிற்சியின் முதல் பகுதி ஆகும் ரிங்காக இங்கே உள்ளது பொதுவாக நம்மால் இதை வகுக்க முடியாது இதைப் பற்றி நான் பேசப்போவதில்லை இது ஒரு நல்ல பயிற்சியாகும் இந்தப் பாடத்தின் ஒரு பகுதியாக சொல்லியுள்ள ரிங் ஆகிய இரண்டையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் செய்ய முடியும் எனவே நான் இதை விட்டு விடுகிறேன் இதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது புரியவில்லை என்றால் நீங்கள் என்னிடம் விவாதிக்கலாம் இப்பொழுது இந்த பயிற்சிக்கு வரலாம் இதில் நாம் ஃபீல்ட் நாம் பார்ப்பதை விட சிறியதாகி விடும் நாம் என்ன செய்யலாம் நாம் Fல் இருந்து ஆரம்பிக்கலாம் Fஆல்ஃபா ஆகும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்களின் ஆகும் இதன் டிகிரி 2 2 1 என்று கிடைக்கும் இது கண்டிப்பாக n ஃபேக்டோரியலுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் பயிற்சி அந்த வீடியோவில் 2 இங்கே ஸ்பிலிட்டிங் 1 யை பற்றி என்ன தெரியும் இங்கே உள்ள ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் f என்பது பாலினோமியல் விவாதித்து உள்ளோம் நமக்கு டிகிரி 2 வை எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இதைப்பற்றி நீங்கள் யோசியுங்கள் K உள்ளது இதன் ரூட்டுகள்கள் கிடைக்கிறது எக்ஸ்டென்ஷன் விட மிகச் சிறியது ஆகும் மற்றும் ஒன்றை பார்க்கலாம் இங்கே குறைந்த டிகிரி 2 என்று பிரிகிறது இதைப்பற்றி யோசித்துப் பாருங்கள் இதுதான் ஃபேக்டரைஸ்சேஷன் 2வைஇணைத்தாலும் அது அங்கேயே இருக்கும் இந்த டவரை Q 4 ஆகும் இதில் கடைசி எடுத்துக்காட்டை பார்க்கலாம் p என்பது பிரைம் என்றால் என்ன இங்கே இதன் ரூட்கள் என்று அழைக்கப்படுகிறது இது e பவர் பண்ண முடியும் என்பதை கண்டுபிடிக்கலாம் ஆல்ஃபா என்று முடிவாக சொல்ல முடியும்

இது கண்டிப்பாக இர்ரெடியூசபல் இல்லாமல் போகலாம் இதன் ஸ்பிலிட்டிங் 1 என்று கிடைக்காது என்பதை இந்த எடுத்துக்காட்டில் காண்பித்து உள்ளோம் நான் பிரைம் 1 ஆகும் 4க்கு இது 2 என்று தெரியும் ஏனெனில் 1 2 3 4 ஆகிய இவற்றுள் கோ பிரைம் பற்றி படிப்பீர்கள் கடைசி பயிற்சியை பார்க்கலாம் நான் இப்பொழுது ஸ்பிலிட்டிங் Fp எவை இவை மிக எளிதானது இது கட்டமைப்பு தேற்றத்தின் படி Fq வை தவிர வேறில்லை இது Fq ஆகும் இந்த பயிற்சியின் ஒரு இணை தேற்றத்தை பார்க்கலாம் கட்டமைப்பின் தேற்றத்தின் படி நமக்கு Fq கிடைத்தது கட்டமைப்பு தேற்றத்தின் ஒரு பகுதி என்ன சொல்கிறது என்றால் Fq வில் X பவர் Fq உருவாக்கப்படுகிறது இது ஸ்பிலிட்டிங் ஆக இருக்கும் இதைப் போடுவதற்கு நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இரண்டும் ஃபைனட் என்று சொல்லப்படுகிறது கடைசியாக இதன் பண்பு 0க்கு பூர்த்தி ஆகாது என்று சொல்லுகிறேன் இதற்கு மேலும் சில தியரி ஆகும்

இதில் கியூப் அடுத்த பாடத்தில் படிக்கலாம் இத்துடன் இந்த வீடியோ பற்றி எட்டு வார பாடமாக படிக்கலாம் இதில் முதலில் படித்த முக்கியமானவற்றையும் நாம் படிப்போம் ரிங்கைப் ஆகியவற்றைப்பற்றி பார்த்துள்ளோம் நீங்கள் இந்த பாடத்தை படித்து மகிழ்ச்சி அடைந்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதனால் நீங்கள் ரிங் பற்றிய அடிப்படையை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது உங்களை மேலும் இவற்றைப் பற்றி படிப்பதற்கு ஊக்கப்படுத்தும் நான் ஏற்கனவே சொல்லியுள்ளது போல் இதில் படிப்பதற்கு இன்னும் நிறைய உள்ளது எனவே நீங்கள் இதைப் பற்றி மேலும் பல பாடங்களை எடுத்து படிக்க முயற்சி செய்ய வேண்டும் இதைப்பற்றி விரிவாக நாம் வேறு மேம்படுத்தப் பாடங்களில் படிக்கலாம்